இந்த விரிவுரையில் நான் முக்கியமாக புரத நிலைத்தன்மையில் கவனம் செலுத்துவேன் இது வெவ்வேறு உயிர் தகவல்தொடர்பு கருவிகளைப் பயன்படுத்துவதற்கான பயன்பாடுகளில் ஒன்று அத்துடன் புரத நிலைத்தன்மையின் அடிப்படையில் ஒரு புரதத்தின் செயல்பாடு முந்தைய வகுப்பில் ஒரு புரதத்தின் 3D கட்டமைப்பை அதன் அமினோ அமில வரிசையிலிருந்து கணிப்பது பற்றி விவாதித்தோம் ஏனெனில் அமினோ அமில வரிசை 3D அமைப்பு தொடர்பான தகவல்களைக் கொண்டுள்ளது எனவே 3D கட்டமைப்புகளை கணிக்க சீக்வென்ஸ்லிருந்து நீங்கள் பெறக்கூடிய தகவல்களை நீங்கள் பயன்படுத்தலாம் 3D கட்டமைப்புகளை கணிக்க பல்வேறு முறைகள் பற்றி நான் விவாதிப்பேன் அவற்றில் ஒன்று ஹோமோலஜி மாடலிங் ஆகும் ஹோமோலஜி மாடலிங் அடிப்படையிலானது என்ன மாணவர்ஒரேவிதமான தொடர் வரிசைகள் 2 தொடர் வரிசைகள் பகிர்ந்து கொண்டால் அது சரி ஆகும் உயர் அடையாளம் அல்லது ஹோமோலஜி மற்றும் இந்த தொடர் வரிசைகள் ஒத்த 3D கட்டமைப்புகளைக் கொண்டுள்ளன எனவே சீக்வென்ஸ் ஐடென்டிட்டி 80 சதவிகிதம் அல்லது 90 சதவிகிதத்திற்கு மேல் இருந்தால் நீங்கள் நம்பத்தகுந்த ஒரு நல்ல மாதிரியைப் பெறலாம் இது சோதனைகள் மூலம் பெறக்கூடிய கட்டமைப்புகளுக்கு ஒத்ததாக இருக்கும் எனவே ஹோமோலஜி மாடலிங்கில் பயன்படுத்தப்படும் பல்வேறு படிகள் யாவை மாணவர் தொடங்குகிறது டெம்பிளேட்டில் இருந்து தொடங்குகிறது மாணவர் டெம்பிளேட் மற்றும் சீரமைப்பு செய்யுங்கள் சீரமைப்பு திருத்தங்கள் மாணவர் பாக்போன் பேக்போன் ஜெனெரேஷன் லூப் மோடெல்லிங் சைடு செயின் ஒரிஇண்டஷன்ஸ் மற்றும் தேர்வுமுறை இறுதியாக ஆற்றல் அல்லது ஸ்டீரியோகெமிக்கல் பண்புகளைப் பயன்படுத்தி கட்டமைப்பை சரிபார்க்கிறோம் பியில் டெபாசிட் செய்யப்பட்ட எந்தவொரு கட்டமைப்பிலும் ஒரு சீக்வென்ஸில் கண்டறியக்கூடிய அடையாளத்தை கொண்டிருக்க முடியாவிட்டால் அறிவு அடிப்படையிலான அணுகுமுறை தோல்வியடையும் மற்றும் ஹோமோலஜி மாடலிங் நம்பகமான முடிவுகளை வழங்காது எனவே எச்சங்களின் நிகழ்தகவின் அடிப்படையில் போல்ட் அங்கீகாரத்தை நீங்கள்பயன்படுத்தலாம் இது தொடர்பில் அல்லது இயற்பிவேதியியல் பண்புகள் அல்லது இடைவெளிகளைப் பொறுத்து நீங்கள் போல்ட் வகையை அடையாளம் காண முடியாவிட்டாலும் கூட பின்னர் நீங்கள் புதிதாகத் தொடங்கக்கூடிய அபினிசியோ முறைகளைப் பயன்படுத்த முயற்சிசெய்யலாம் நீங்கள் இதை தொடங்கலாம் இது இயல் ஆற்றல்மிக்க கணக்கீடுகளை அடிப்படையாகக் கொண்டது எனவே நீங்கள் எந்த புரத சீக்வென்ஸ்களுக்கும் கட்டமைப்புகளைப் பெறலாம் CASP என்பது நீங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய கட்டமைப்பு முன்கணிப்பு வழிமுறைகளுக்கான போட்டியாகும் பின்னர் அறியப்பட்ட 3D கட்டமைப்புகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்வீர்கள் நீங்கள் புரத நிலைத்தன்மையுடன் செல்லும்போது சரி புரத நிலைத்தன்மை என்றால் என்ன புரதம் சீரற்ற நிலையில் ஒருங்கிணைக்கப்பட்டு கோப்புறை நிலைக்குச் செல்லும் போது அது சீரற்ற காயில் உறுதிப்பாடு நிலையான 3D கட்டமைப்புகளுக்கு மடிந்துவிடும் எனவே இந்த மூன்று கட்டமைப்புகளும் ஒரு செயல்பாட்டைச் செய்வதற்கான முக்கிய உரிமையாகும் உங்களிடம் ஒரு தளர்வான நூல் உள்ளது அது காற்றில் அசைகிறது எனவே அது எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் நீங்கள் காத்தாடியைக் காணலாம் எனவே அது எங்கும் தள்ளாடியிருக்கும் எனவே இந்த விஷயத்தில் ஒரு செயல்பாட்டைச் செய்வது கடினம் எனவே உங்களிடம் ஒரு வகையான நூல் இருந்தாலும் அது நிலையானதாக இருக்கலாம் அதேபோல் எங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் உங்களுக்கு சில குறிப்பிட்ட கான்பர்மேஷன் உள்ளது சரி நீங்கள் நிலையானவராக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்றால் ஒரு செயல்பாட்டைச் சரியாகச் செய்ய முடிகிறது புரதங்களுக்கு ஏதேனும் நிலையான கான்பர்மேஷன் இருப்பது மிகவும் முக்கியம் எனவே இந்த விரிவடைந்த நிலையை நாம் ஆராய்ந்தால் அது ஒரு வகையான தள்ளாட்டம் ஆகும் இந்த கான்பர்மேஷன் பாதிக்கும் ஒரு முக்கிய காரணி இது என்ட்ரோபியை பொறுத்தது இந்த புரதம் விரிவடையும் நிலையில் எத்தனை டிகிரி பிரீடம் என்பதைப் பொறுத்தது பின்னர் நாம் போல்ட் நிலைக்குச் செல்கிறோம் இந்த 3D அமைப்பு பல்வேறு வகையான தொடர்புகளால் பராமரிக்கப்படுகிறது எலக்ட்ரோஸ்டேடிக் இடைவினைகள் வான் டெர் வால்ஸ் இடைவினைகள் ஹைட்ரஜன் பிணைப்புகள் ஹைட்ரோபோபிக் இடைவினைகள் டைஸல்பைடு பிணைப்புகள் மற்றும் பலவற்றை நீங்கள் குறிப்பாகக் கூறலாம் எலக்ட்ரோஸ்டேடிக் வான் டெர் வால்ஸ் என்பது கோவலன்ட் அல்லாத இடைவினைகள் ஆகும் இது டைஸல்பைடு பிணைப்பைக் கருத்தில் கொண்டு 2 சல்பர் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பு எனவே இந்த பங்களிப்பை போல்ட் நிலையில் மற்றும் விரிவடைந்த நிலையில் நாம் ஆராய்ந்தால் அனைத்து வகையான தொடர்புகளின் அடிப்படையில் பங்களிப்பு மிக அதிகமாக உள்ளது மடிப்பு மற்றும் விரிவடைந்த நிலைக்கு இடையிலான வேறுபாட்டை நீங்கள் ஆராய்ந்தால் இது மிகவும் குறைவானது வேறுபாடு ஒரு மோலுக்கு சுமார் 5 முதல் 25 கிலோ கலோரி எனவே இந்த விளிம்பு நிலைத்தன்மை ஏன் முக்கியமானது ஏனென்றால் வாழ்க்கை முறைகளில் சில புரதங்கள் குறிப்பிட்ட சரியான அளவில் கிடைக்க வேண்டும் நீங்கள் மேலும் மேலும் புரதங்களை உற்பத்தி செய்தால் அது சிதைந்து போக முடியாவிட்டால் அந்த அளவு மிக அதிகமாக இருக்கும் எனவே எந்த நேரத்திலும் எந்த புரதத்தையும் சிதைப்பது எளிது இரண்டாவது அம்சம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட புரதம் எந்தவொரு லிகண்ட் அல்லது பிற உயிரியல் மூலக்கூறுகளுடன் தொடர்பு கொள்ளும்போது கான்பர்மேஷனை மாற்றுவதும் முக்கியம் எனவே இந்த விஷயத்தில் மடிந்த நிலையில் மற்றும் மடிந்த நிலையில் நிலைத்தன்மையில் ஒரு சிறிய வித்தியாசத்தை பராமரிக்கவும் வேண்டும் வேறுபாடு பொதுவாக ஒரு மோலுக்கு 5 முதல் 25 கிலோ கலோரி வரம்பில் இருக்கும் எனவே இப்போது வெவ்வேறு டெர்ம்ஸ் பற்றி விவாதித்தோம் இப்பொழுது என்டல்பியைப் பற்றி விவாதிக்கிறோம் இது பல்வேறு வகையான தொடர்புகளால் தீர்மானிக்கப்படும் அமைப்பின் மொத்த ஆற்றலாகும் மறுபுறம் நீங்கள் என்ட்ரோபியைப் பற்றி விவாதித்தால் இது அன்போல்டு நிலை மற்றும் இந்த 2 டெர்ம்ஸ்களும் இலவச ஆற்றல் பயன்படுத்தி தொடர்புடையதாக இருக்கலாம் இது 5 முதல் 25 கிலோ கலோரி என்று மடிந்த விரிவடைந்த நிலைக்கு வேறுபாட்டை உங்களுக்கு வழங்கும் பின்னர் என்ட்ரோபி என்றால் என்ன அல்லது என்டல்பி என்றால் என்ன இலவச ஆற்றல் என்றால் என்ன என்று விவாதிக்கிறோம் என்டல்பிக்கு சரியான வரையறை என்ன என்பதைப் பற்றி பேசலாம் மாணவர் இளைஞர்கள் சரி நீங்கள் பள்ளி வகுப்புகளில் படித்திருக்கலாம் நிலையான அழுத்தத்தில் ஒரு அமைப்பில் பயன்படுத்தப்படும் அல்லது வெளியிடப்பட்ட வெப்பத்தின் அளவு எனவே நீங்கள் என்டல்பியைக் கண்டால் அது 2 விதிமுறைகளைக் கொண்டுள்ளது ஒன்று அமைப்பின் உள் ஆற்றல் மற்றும் அழுத்தம் மற்றும் கனஅளவு ஆகியவற்றின் மொத்தம் இது இயங்கு பண்பாகும் எனவே நீங்கள் என்டல்பியைப் பார்த்தால் எந்தவொரு குறிப்பிட்ட புள்ளிகளுடனும் அல்லாமல் எந்தவொரு குறிப்பு புள்ளிகளுடனும் இது பெறப்படலாம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் என்டால்பியின் மாற்றத்தை முழுமையான என்டல்பி அல்ல டெல்டா H எனப்படும் என்டல்பியை மாற்றலாம் இது எந்த குறிப்பு புள்ளியையும் பார்க்க முடியும் இது டெல்டா E பிளஸ் P என டெல்டா V உடன் தொடர்புடையது ஏனெனில் அதன் கனஅளவின் மாற்றம் மற்றும் அமைப்பின் உள் ஆற்றலில் மாற்றம் ஆகும் டெல்டா H நேர்மறையாக இருந்தால் அது எண்டோடெர்மிக் அது வெப்பத்தை உறிஞ்சுகிறது ஏனெனில் இந்த வெப்பங்களை உறிஞ்சுவதால் அது குளிர்ச்சியாகிறது மற்றும் சூழல் குளிர்ச்சியாகிறது இப்போது இது எதிர்மறையானது வெப்பத்தை வெளியிடும் செயல்முறை உள்ளது இந்த விஷயத்தில் சூழல் வெப்பமடைகிறது எனவே எனக்கு ஒரு கேள்வி உள்ளது நீங்கள் நூறு கிலோ ஜூல் ஆற்றல் வெளியிட்டால் எந்த எதிர்வினையிலும் என்டல்பியில் என்ன மாற்றம் இருக்கும் இந்த P டெல்டா V வேலை இங்கே பத்து கிலோ ஜூல் ஆகும் நீங்கள் டெல்டா எச் என்று சொல்லக்கூடிய தீர்வு என்ன இங்கு டெல்டா H சமமான டெல்டா E பிளஸ் P க்குள் E டெல்டா E என்பதற்கான அறிகுறி என்னவென்றால் அது வெளியிடப்படுகிறது எனவே இது மைனஸ் நூறு பிளஸ் பத்து கிலோ ஜூல் ஆகும் இது மைனஸ் 90 கிலோ ஜூலுக்கு சமம் இது எந்த அமைப்பிற்கும் என்டல்பி பெறலாம் எனவே நீங்கள் உள் ஆற்றலைப் பார்த்தால் எனவே உள் ஆற்றல் என்பது பொருளில் உள்ள அனைத்து ஆற்றலையும் குறிக்கிறது எடுத்துக்காட்டுகளுக்கு இது இயக்க ஆற்றல் அல்லது பிணைப்பு ஆற்றல் மின்னியல் ஆற்றல்கள் வான்டெர் வால்ஸ் ஆற்றல் போன்ற பல உள் மூலக்கூறு இடைவினைகளை நீங்கள் காணலாம் எனவே நிலையான அழுத்தம் மற்றும் அளவு டெல்டா V 0 க்கு சமம் இந்த விஷயத்தில் நீங்கள் டெல்டா H டெல்டாக்கு E சமமாக இருப்பதைக் காணலாம் இது அமைப்பின் உள் ஆற்றல் டெல்டா H அமைப்பின் உள் ஆற்றலாக நீங்கள் குறிப்பிடலாம் அதாவது நீங்கள் என்ட்ரோபிக்குச் செல்லும்போது பல்வேறு வகையான இடைவினைகள் வெறுமனே என்ட்ரோபி என்றால் கணினியில் உள்ள கோளாறு அல்லது சீரற்ற தன்மை எனவே ஆர்டர் செய்யப்பட்ட அமைப்பு மற்றும் அதிக என்ட்ரோபி இருக்கும் கோளாறு அமைப்பு ஆகியவற்றை ஒப்பிடுகிறோம் மாணவர் சீர்குலைவு அமைப்பு சீர்குலைவு அமைப்பு சீரான அமைப்பை குறைந்த என்ட்ரோபியாகவும் சீர்குலைவு அமைப்பு மிக குறைவாகவும் உள்ளது உதாரணமாக என்ட்ரோபி இந்த பனிக்கட்டி திடமான நிலை இருந்தால் அவை நீராகவோ நீராவிக்குள் மாறுவதைக் காணலாம் எனவே பனியின் குறைவான சீர்குலைவு கொண்ட இந்த சீரற்ற அல்லது குறைவான சீர்குலைவு என்ன இந்த விஷயத்தில் என்ட்ரோபி என்ன ஆகும் மாணவர் குறைவாக குறைவான சரியானது மற்றும் தண்ணீருடன் ஒப்பிடும்போது அதன் சீர்குலைவு நீரில் அதிகரிக்கும் மற்றும் நீராவியில் பெரும்பாலும் ஒழுங்கற்ற தன்மையைக் காணலாம் மேலும் திடப்பொருளிலிருந்து திரவத்திற்கும் மற்றும் திரவத்திற்கும் வாயு நிலைக்கு வேறுபாட்டைக் காணலாம் இது திரவத்திலிருந்து வாயு நிலைக்கு மிகவும் ஒழுங்கற்றது எனவே இப்போது எங்களிடம் என்டல்பி மற்றும் என்ட்ரோபி மற்றும் இந்த வெப்பநிலையுடன் இருந்தால் கிப்ஸ் இலவச ஆற்றல் என்று அழைக்கப்படும் இலவச ஆற்றலை நீங்கள் விளக்கலாம் எனவே ஆற்றலின் நிகர உள்ளீடு இருந்தால் இந்த இலவச ஆற்றல் தன்னிச்சையாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் சரி தன்னிச்சையான ஒன்று எனவே உங்களிடம் கிப்ஸ் இலவச ஆற்றல் உள்ளது நாங்கள் வெவ்வேறு கிப்ஸ் இலவச ஆற்றலுக்கு எளிய டெல்டா G ஐப் பயன்படுத்தலாம் நாங்கள் கிப்ஸ் என்ற வார்த்தையைப் பயன்படுத்துகிறோம் ஏனெனில் முதலில் J W கிப்ஸால் J Gibbs கண்டுபிடிக்கப்பட்டது இதை நாம் கிப்ஸ் இலவச ஆற்றல் என்று அழைக்கிறோம் எனவே நாம் என்டல்பி என்ட்ரோபியை இணைக்கலாம் சீரான வெப்பநிலை அழுத்தத்தில் சமன்பாட்டைப் பயன்படுத்தி டெல்டா G டெல்டா H மைனஸ் T டெல்டா S delta Gdelta H T delta S இதை காணலாம் ஏன் இந்த இலவச ஆற்றலை அழைக்கிறோம் ஏனெனில் இது என்ட்ரோபியின் செலவில் வேலை செய்ய கிடைக்கும் ஆற்றல் இதனால்தான் இதை அமைப்பின் என்ட்ரோபி என்று அழைக்கிறோம் எனவே இது அமைப்பின் என்டல்பி ஆகும் டெல்டா G எதிர்மறையாக இருந்தால் டெல்டா G இல் டெல்டா H மைனஸ் T என டெல்டா S வழங்கப்படுவதை நீங்கள் காணலாம் இது செயல்முறை தன்னிச்சையாக வேலை செய்யக்கூடியது வேலையைச் செய்ய கூடுதல் ஆற்றல் தேவையில்லை இது நேர்மறையானதாக இருந்தால் வேலையைச் செய்ய சக்தி கொடுக்க வேண்டும் இந்தஎதிர்மறையான டெல்டா G ஐ நீங்கள் பயன்படுத்தினால் இந்த விஷயத்தில் அது தன்னிச்சையாக வேலையைச் செய்ய முடியும் நீங்கள் பல்வேறு வகையான தொடர்புகளைப் பார்த்தால் டெல்டா G இன் மதிப்பைப் பெற இந்த டெல்டா H மற்றும் T டெல்டா S ஆகியவற்றை எவ்வாறு விளக்குவது என்பதை அறியலாம் நீங்கள் டெல்டா H ஐக் காணலாம் இந்த என்டல்பி முக்கியமாக பிணைப்பு ஆற்றலில் ஏற்படும் மாற்றங்கள் நீங்கள் வான் டெர் வால்ஸ் ஆற்றல் ஹைட்ரோபோபிக் எனர்ஜி ஹைட்ரஜன் பிணைப்புகள் மற்றும் பிற சார்ஜ் இடைவினைகள் போன்ற பல்வேறு வகையான கோவலன்ட் அல்லாத இடைவினைகளைக் காணலாம் மற்றும் என்ட்ரோபிக் பாருங்கள் எதிர் அயனிகளில் கரைப்பான்களின் ஏற்பாடு அவை எவ்வாறு பரிமாறிக்கொள்கின்றன டிகிரி ஆப் பிரீடம் ட்ரான்ஸ்லேஷனல் மாற்றங்களின் சுழற்சி அளவுகள் மற்றும் பல இது என்ட்ரோபியைக் கணக்கிடும் எனவே எங்களிடம் என்டல்பி உள்ளது மற்றும் உங்களுக்கு என்ட்ரோபி உள்ளது இலவச ஆற்றல் நீங்கள் கணக்கிட முடியும் இதுவே இலவச ஆற்றலுக்கான பொதுவான வரையறை புரதங்களின் ஸ்திரத்தன்மையைப் பற்றி நீங்கள் விவாதிக்கும்போது இந்த இலவச ஆற்றலை மற்றும் இந்த டெல்டா G நீங்கள் எவ்வாறு பெறுவது இந்த டெல்டா G வெவ்வேறு தொடர்புகளின் பங்களிப்புகளுடன் எவ்வாறு தொடர்புடையது என்பதை வெவ்வேறு சோதனைகளைப் பயன்படுத்தி சோதனை தரவைப் பெறலாம் ஒருபுறம் இந்த சோதனை டெல்டா G மின்னியல் வான் டெர் வால்ஸ் மற்றும் ஹைட்ரஜன் பிணைப்பு இடைவினைகள் போன்ற பிற தொடர்புகளுடன் தொடர்புடையதாக இருப்பதை நீங்கள் காணலாம் இந்த தகவலை ஒருபக்கம் டெல்டா G எவ்வாறு பெறுகிறோம் என்பதைப் பார்ப்போம் சோதனைகளிலிருந்து நீங்கள் பெறலாம் எடுத்துக்காட்டாக சர்குலர் டிக்ரோயிசம் அல்லது வேறுபட்ட ஸ்கேனிங் கலோரிமெட்ரி அல்லது ஃப்ளோரசன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மற்றும் பல 2 வெவ்வேறு வழிகள் உள்ளன வெப்பத்தை அளிப்பதன் மூலம் நாம் டினேச்சர் செய்யலாம் அல்லது யூரியா அல்லது குவானிடைன் ஹைட்ரோகுளோரைடு போன்ற டினேச்சுரன்ட் பயன்படுத்த முடியும் எனவே சோதனை ரீதியாக நீங்கள் இதைப் பெறலாம் இது ஒரு பக்கம் மறுபுறம் நீங்கள் டெல்டா G பெறுவதைக் காணலாம் நீங்கள் புரத 3D கட்டமைப்புகளிலிருந்து பல்வேறு தொடர்புகளிலிருந்து டெல்டா G கணக்கிடலாம் மற்றும் இது ஒன்றுக்கொன்று எவ்வளவு தூரம் தொடர்புபடுத்தலாம் என்பதை காணலாம் எனவே இந்த சோதனை நுட்பங்களில் ஏதேனும் ஒன்றைப் பயன்படுத்தி இலவச ஆற்றலை எவ்வாறு பெறுகிறோம் என்பதை முதலில் பார்ப்போம் ஃப்ளோரசன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மற்றும் யூரியா டினேச்சுரன்ட் ஆகியவற்றிற்கான தரவை நீங்கள் காணலாம் எனவே நாங்கள் யூரியாவை அங்கு சேர்க்கிறோம் இங்கே ஒன்று முதல் ஒன்பது வரை யூரியாவின் வெவ்வேறு செறிவுகளைக் காணலாம் எனவே இடது புறத்தில் வலதுபுறத்தில் இந்த இடங்களில் உள்ள ஃப்ளோரசன்ட் தீவிரத்தை எவ்வாறு பெறுகிறோம் என்பதை நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் பார்த்தால் இங்கே இது போல்ட் நிலையில் உள்ளது மற்றும் மெதுவாக நீங்கள் டினேச்சுரன்ட்டைச் சேர்த்தால் அது மெதுவாகக் அன்போல்டு ஆகிறது மேலும் இந்த பக்கமும் இறுதியாக இந்த கட்டத்தில் நீங்கள் முழுமையாக அன்போல்டு ஆக வெளிப்படுவதைக் காணலாம் எனவே மடிந்த நிலையில் இன்டென்சிட்டி 366 ஆகும் இது y f என்று அழைக்கப்படுகிறது இது 366 சமமாக உள்ளது மற்றும் விரிவடைந்த நிலைக்கு y u இது 51 க்கு சமம் என்பதை நீங்கள் காணலாம் பின்னர் இந்த வரைபடத்தை வெவ்வேறு செறிவு மற்றும் ஃப்ளோரசன்ஸின் தீவிரத்தன்மை மதிப்புகளைப் பயன்படுத்தி டெல்டா G க்கான மதிப்பை எந்த நேரத்திலும் பெற முடியும் எடுத்துக்காட்டாக இந்த புள்ளியை நாம் எடுத்துக் கொள்ளலாம் எனவே இந்த விஷயத்தில் y 256 க்கு சமம் பின்னர் மடிந்த நிலையிற்கான பங்களிப்பு என்ன அத்தோடு அன்போல்டு நிலையின் பங்களிப்பு என்ன ஏதேனும் ஒரு புள்ளியை எடுத்துக் கொண்டால் ஒரு மடிப்புக்கான பங்களிப்பை நீங்கள் சேர்த்தால் அன்போல்டு பங்களிப்பு ஒன்றுக்கு சமம் இந்த விஷயத்தில் இங்கே முழுமையாக மடிந்த முழுமையாக விரிவடைந்த நிலையில் நாம் எந்த புள்ளியையும் எடுத்துக் கொண்டால் அது பின்னம் இந்த வழக்கில் நீங்கள் கொடுக்கக்கூடிய y இன் எந்த புள்ளியிலும் y ஐ கொடுக்கலாம் ஏனெனில் இது மடிந்த நிலைக்கு பின்னம் மற்றும் இங்கே விரிவடைந்த நிலைக்கு y க்கு ஒரு பகுதியே y f க்கு fF மற்றும் yu ஐ fU க்கு சமம் இப்போது நீங்கள் இந்த சமன்பாட்டை சமன்பாடு எண் ஒன்று மற்றும் சமன்பாடு எண் 2 ஒப்பிடுகிறீர்கள் நீங்கள் இப்போது fU மற்றும் fF க்கான மதிப்புகளைப் பெறலாம் எடுத்துக்காட்டாக இங்கே fF பிளஸ் fU 1 க்கு சமம் இந்த சமன்பாட்டிலிருந்து fF சமம் fF 1 மைனஸ் fUக்கு சமம் இப்போது இந்த சமன்பாட்டில் இந்த மதிப்பை மாற்றுகிறீர்கள் நீங்கள் fU இன் மதிப்பைக் கணக்கிடலாம் yF மைனஸ் y இன் மதிப்பை yF மைனஸ் YU ஆல் வகுக்கலாம் நீங்கள் இதை எடுத்துக் கொண்டால் fF ஐ y மைனஸ் YU ஆக yF மைனஸ் YUஆல் வகுக்கலாம் நீங்கள் இதை எடுத்துக் கொண்டால் எண் fF மைனஸ் fUக்கு சமம் எனவே இங்கே இது yF க்கு y க்கு சமமாக மாறும் மைனஸ் fU பிளஸ் yu fU மாற்றினால் நீங்கள் fU மற்றும் fF மற்றும் நீங்களும் ஒன்றாக இணைக்கிறீர்கள் இந்த சமன்பாட்டைத் தீர்க்க நீங்கள் fU ஐப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் yF க்கு சமமான 366 மதிப்பு கொண்டிருக்கிறீர்கள் இங்கே நீங்கள் 366 ஐக் காணலாம் இங்கே y 51 க்கு சமமாக விரிவடைந்தது நீங்கள் எதையும் எடுத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக நாம் இந்த புள்ளியை இந்த புள்ளியை சரியாக எடுத்துக்கொள்கிறோம் எனவே இந்த விஷயத்தில் y 56 க்கு சமம் இந்த சமன்பாட்டில் இந்த மதிப்புகளை மாற்றவும் பின்னர் f u 0 35 க்கு சமம் yF க்கு 366 சமம் விரிவடைதல் 51 மற்றும் நீங்கள் 256 நடுப்பகுதி ஆகும் பின்னர் fF இது y மைனஸ் YU என yF மைனஸ் YU ஆல் வகுக்கப்படுகிறது நீங்கள் yu yF இன் மதிப்புகளை கொடுக்கிறீர்கள் சரி அந்த மதிப்பை 0 65 பெறுவோம் எனவே விரிவடைந்த நிலை மற்றும் மடிந்த நிலை பின்னங்கள்லை k என்ற சமநிலை மாறிலியாக மாற்றலாம் k என்பது fU மைனஸ் ff ஆக வழங்கப்படுகிறது இங்கே fU நீங்கள் 0 35 fF ஐ கணக்கிடுகிறோம் நாங்கள் 0 65 என கணக்கிடுகிறோம் விகிதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் அது 0 54 ஆகும் பின்னர் இந்த ஒரு லாக்ரித்மிக் எடுத்துக்கொள்வோம் 61 அதிலிருந்து நாம் டெல்டா G கணக்கிட முடியும் எனவே இது RT இதன் லாக்ரித்மிக் சமநிலை மாறிலி எனவே RT ஒரு மோலுக்கு 0 596 கிலோ கலோரிக்கு சமம் அல்லது 300 டிகிரி கெல்வின் ln k மைனஸ் 0 61 ஆகும் எனவே மாற்று என்பது இங்கே மதிப்பு மற்றும் டெல்டா G நீங்கள் ஒரு மோலுக்கு 367 கிலோ கலோரியைப் பெறலாம் எனவே யூரியாவின் வெவ்வேறு செறிவில் நீங்கள் சோதனைகளைச் செய்தால் உங்களுக்கு ஃப்ளோரசன்ட் கிடைக்கும் தீவிர மதிப்புகள் இது மடிந்த நிலை மற்றும் விரிவடைந்த நிலையில் தீவிரத்தை உங்களுக்கு வழங்கும் மற்றும் மடிந்த நிலையில் இருந்து விரிவடைந்த நிலைக்கு வெவ்வேறு நிலைகளை வழங்கும் மடிந்த நிலையின் தீவிர மதிப்புகளிலிருந்து விரிவடைந்த நிலை மற்றும் எந்த நேரத்திலும் சமநிலை மாறிலியைப் உங்களால் பெற முடியும் மற்றும் சமநிலை மாறிலியிலிருந்து நீங்கள் இலவச ஆற்றல் கணக்கிடலாம் சோதனை முறையில் நீங்கள் கணக்கிடலாம் நீங்கள் எந்த புரதத்தை பயன்படுத்தி சரியானதைப் பெறலாம் ஃப்ளோரசன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதே போல் சர்குலர் டைக்ரோயிசம் மற்றும் டிபரன்ஷியல் ஸ்கேனிங் கலோரிமெட்ரி வைத்து நீங்கள் செய்யலாம் எனவே இது இதேபோல் டினேச்சரேஷன் டினேச்சுரன்ட் denaturation denaturant அடிப்படையாகக் கொண்டது நீங்கள் வெப்பக் குறைப்பு பயன்படுத்தலாம் வெப்பக் குறைப்பு என்றால் என்ன மாணவர் அவர்கள் வெப்பம் சரி எனவே வெப்பநிலை மற்றும் வெப்ப திறன் ஆகியவற்றைப் பொறுத்து இங்கே நீங்கள் காணலாம் எனவே இந்த விஷயத்தில் இந்த மாற்றம் வெப்பநிலையை நீங்கள் நேரடியாக அளவிடமுடியும் இது தேவையான வெப்பத்தின் அளவு 1 கிராம் பொருளைப் பொறுத்து வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்தவும் எந்த நிலை மாற்றமும் இல்லாமல் மற்றும் கட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் நீங்கள் கணக்கிட முடியும் எனவே நீங்கள் வெப்பநிலையின் அதிகரிப்பு பார்க்கிறீர்கள் மற்றும் இறுதியாக நீங்கள் ட்ரான்சிசின் வெப்பநிலை எங்கே புரதம் உருகத் தொடங்கியது என்பதை பெறுவீர்கள் உங்களிடம் டெல்டா Cp உள்ளது ஏனெனில் இங்கே Cp விரிவடைந்த நிலையில் உள்ளது இயல்பு நிலையில் Cp மற்றும் வித்தியாசத்தை சரியாகப் பெறுங்கள் இது உங்களுக்கு வழங்கும் வித்தியாசத்தைப் பெறுங்கள் டெல்டா Cp மற்றும் ட்ரான்சிசின் வெப்பநிலையைப் பயன்படுத்தி நீங்கள் விரிவடைந்த டெல்டா G யை எந்த வெப்பநிலையிலும் கணக்கிடலாம் T என்பது ஏதேனும் வெப்பநிலை இந்த வரைபடத்திலிருந்து மற்ற தகவல்களையும் நீங்கள் பெறலாம் வெப்பக் குறைப்பைப் பயன்படுத்தி டெல்டா G ஐப் பெறுக எனவே உங்களிடம் டெல்டா G தரவு டினேச்சுரன்ட் டினேச்சரேஷன் மற்றும் தெர்மல் டினேச்சரேஷன் உள்ளது இவை சோதனை தரவு வேறுபட்ட தொடர்பு ஆற்றல்கள் பங்களிப்பைப் பயன்படுத்தி இந்தத் தரவை எவ்வாறு விளக்குவது என்பது இப்போது கேள்வி எனவே இதை எப்படி செய்வது எனவே டெல்டா G என்றால் என்ன என்று நாம் முன்பு விவாதித்தோம் மாணவர் இலவச ஆற்றல் இது ஒரு இலவச ஆற்றல் வேறுபாடு மாணவர் மடிந்தது மடிந்த நிலை விரிவடைந்தது மடிந்த நிலையை நாம் காணலாம் மேலும் விரிவடையும் நிலையை நீங்கள் காணலாம் எனவே மடிந்த நிலை பங்களிப்புகள் என்ன என்பது உண்மையில் அமைப்பின் என்டல்பி ஆகும் எனவே வெவ்வேறு இடைவினைகள் தொடர்புகள் என்ன மாணவர் ஹைட்ரோபோபிக் ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றல் மாணவர் குறிப்பு நேரம் 1827 எல் மின்னியல் இலவச ஆற்றல் மாணவர் மற்றும் hb என்பது ஹைட்ரஜன் பிணைப்பு இலவச ஆற்றல் டைஸல்பைடு பிணைப்பு இலவச ஆற்றல் மற்றும் வான் டெர் வால்ஸ் இலவச ஆற்றல் நீங்கள் பார்க்க முடியும் இவை அனைத்தும் இந்த மடிந்த நிலை காரணமாகும் நீங்கள் விரிவடைந்ததை எடுத்துக் கொண்டால் என்ட்ரோபியின் முக்கிய பங்களிப்பு என்ன நாம் என்ட்ரோபி பங்களிப்பு மடிந்த மற்றும் விரிவாக்கப்பட்ட நிலையை நீங்கள் ஒப்பிட்டுப் பார்த்தால் விரிவாக்கப்பட்ட நிலை முற்றிலும் சீரற்றதாக இல்லை சில இடைவினைகள் இருக்கலாம் இதை நாம் என்ட்ரோபி அற்ற டெர்ம் என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒருவித ஹைட்ரஜன் பிணைப்புகள் இருந்தால் அவை விரிவடையும் இதற்காகவே என்ட்ரோபி அற்ற டெர்ம் பயன்படுத்துகிறோம் இப்போது அனைத்தையும் எவ்வாறு மதிப்பிடுகிறோம் என்பதைப் பார்க்கிறோம் புரத 3D கட்டமைப்புகளில் உள்ள தொடர்புகள் ஏற்கனவே பல்வேறு அளவுருக்களை விளக்குகிறோம் 3D கட்டமைப்புகள் சுற்றியுள்ளஹைட்ரோபோபிக் பயன்படுத்தி நாங்கள் விவாதித்த பல்வேறு அளவுருக்கள் ஹைட்ரோபோபசிட்டி பல்வேறு வகையான இடைவினைகள் மற்றும் சால்வெண்ட் அக்சஸிஸிபிலிட்டி மற்றும் தொடர்புகள் இந்த அம்சங்களை நாங்கள் விவாதிக்கிறோம் எனவே புரதத்தின் மடிந்த நிலை பங்களிக்கும் வெவ்வேறு தொடர்புகளை மதிப்பிடுவதற்கு இந்த தகவல்களில் சிலவற்றைப் பயன்படுத்துகிறோம் எனவே ஹைட்ரோபோபிக் ஃப்ரீ எனர்ஜி பற்றி விவாதிப்போம் ஹைட்ரோபோபிக் ஃப்ரீ எனர்ஜி நேரடியாக அளவிட வேண்டும் எனவே பார்ட்டிசியன் கோஎபிசியன்ட் நாம் பெறலாம் எனவே நீர் மற்றும் கரிம கரைப்பான்கள் ரிலேடிவ் கரைதிறன் நீங்கள் எத்தனால் ஆக்டோனோலைப் பயன்படுத்தலாம் பகிர்வை சரியாகப் பெற நீங்கள் செறிவைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த நான் போலாரிலிருந்து நீர் மற்றும் வெவ்வேறு செறிவுகளை நீங்கள் காணலாம் நீங்கள் இலவச ஆற்றலைக் காணலாம் நேர்மறை ஹைட்ரோபோபிக் கொடுக்கிறது மற்றும் எதிர்மறை இந்த நான் போலார் அமினோ அமிலத்தை அளிக்கிறது எனவே நேர்மறை இலவச ஆற்றலைக் கண்டால் இந்த விஷயத்தில் இடமாற்றம் சாதகமற்றது நான் போலார் கரைதிறன் அதிகமாகிறது எனவே இது ஹைட்ரோபோபிக் ரெசிடுயுகளைப் பயன்படுத்துகிறது மற்றும் எதிர்மறையானது இந்த விஷயத்தில் இது நான் போலார் ஆற்றல் மற்றும் ஹைட்ரோஃபிலிக் ரெசிடுயுகளைப் பயன்படுத்துவதற்கு குறைவாக உள்ளது எனவே இப்போது இந்த அமினோ அமில ரெசிடுயு இருந்தால் நமக்கு மதிப்புகள் உள்ளன ஆனால் புரதங்களுக்கு நாம் ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றலை நேரடியாக அளவிட முடியாது ஆனால் நீங்கள் இவற்றைப் பார்த்தால் முந்தைய வகுப்புகளில் நாங்கள் விவாதித்த அளவுருக்கள் சால்வெண்ட் அக்சஸிஸிபிலிட்டி மற்றும் ஹைட்ரோபோபசிட்டி தொடர்பு என்ன எதிர்மறை தொடர்பு இது தலைகீழ் ரிலேட்ட சரியானது அது மிகவும் அணுகக்கூடியதாக இருந்தால் ஹைட்ரோபோபிக் குறைவாக இருக்கும் மற்றும் இது குறைவாக அணுகக்கூடியதாக இருந்தால் இது புதைபடுகிறது அவை அதிக ஹைட்ரோபோபிக் இந்த தகவலை நீங்கள் சரியாகப் பயன்படுத்தலாம் ஹைட்ரோபோபசிட்டி எங்களால் நேரடியாக அளவிட முடியாது ஆனால் அக்சஸிஸிபிலிட்டியை நாம் கணக்கிட முடியும் ஆம் உங்களிடம் கட்டமைப்புகள் இருந்தால் மற்றும் வேறுபட்ட முறைகள் இருந்தால் சால்வெண்ட் அக்சஸிஸிபிலிட்டியை கணக்கிடுவதற்கான முறைகள் யாவை மாணவர் அதிக மற்றும் அணுகல் மற்றும் மாணவர் நாம் கணக்கிடக்கூடிய பல முறைகள் உள்ளன எனவே ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றலைக் கணக்கிடுவதற்கான சால்வெண்ட் அக்சஸிஸிபிலிட்டியை நாங்கள் மாற்றுகிறோம் அதை எப்படி செய்வது எனவே அக்சஸிஸிபிலிட்டி என்பது ஹைட்ரோபோபசிட்டிக்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே i இன் டெல்டா ASA க்கு விகிதாசாரமாக இருக்கும் G hy ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றலை எழுதுங்கள் எனவே இது இந்த சிக்மா I ஐ வைக்கும் விகிதாசாரத்தன்மை இது அணு சல்வேஷன் அளவுருக்கள் எவ்வளவு வித்தியாசமானது கார்பன் அல்லது ஹைட்ரஜன் அல்லது நைட்ரஜன் அல்லது ஆக்ஸிஜன் போன்ற அணுக்களின் குழுக்கள் இந்த புரத சூழலில் செயல்படுகின்றன எனவே நீங்கள் வெவ்வேறு வேதியியல் குழுக்களைக் காணலாம் மற்றும் ஹைட்ரோபோபிக் அணுக்களுக்கு இது நேர்மறையானது மற்றும் போலார் அணுக்களில் எதிர்மறை சார்ஜ் செய்யப்படுகிறது ஏனெனில் ஹைட்ரோபோபசிட்டி மற்றும் அக்சிசிபிள் சர்பேஸ் ஏரியா பகுதிக்கு இடையில் நேர்மாறான விகிதாசார உள்ளது எனவே இப்போது இந்த சல்வேஷன் அணு அளவுருக்கள் இருந்தால் இந்த எண்களை எவ்வாறு பெறுவது பின்னர் நாம் இலவச ஆற்றலை சரியாக கணக்கிடலாம் எடுத்துக்காட்டாக உங்களிடம் சல்வேஷன் அணு இருந்தால் வெவ்வேறு வகையான அணுக்களுக்கான சல்வேஷன் அளவுருக்கள் இங்கே நான் 5 வெவ்வேறு வகையான அணுக்களைப் பயன்படுத்துகிறேன் புரத அமைப்புகளில் உள்ள வெவ்வேறு அணுக்கள் யாவை மாணவர் சோ மற்றும் C நைட்ரஜன் ஆக்ஸிஜன் மாணவர் கந்தகம் சல்பர் மற்றும் நைட்ரஜன் நமக்கு 2 வெவ்வேறு வகைகள் உள்ளன ஒன்று நடுநிலை மற்றும் மற்றொன்று நேர்மறையான சார்ஜ் ஆக்ஸிஜன் எங்களுக்கு 2 வகையான நடுநிலை மற்றும் எதிர்மறை சார்ஜ் உள்ளது எனவே இங்கே நடுநிலை நைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜன் நாம் N மற்றும் O மற்றும் N பிளஸ் O மைனஸ் மற்றும் S ஐ ஒன்றாக இணைக்கிறோம் ஆனால் நாம் வெவ்வேறு வகைப்பாடுகளை சரியாகப் பயன்படுத்தலாம் நைட்ரஜன் ஆக்ஸிஜனைத் nitrogenOxygen தனித் தனியாகப் பயன் படுத்தலாம் கார்பன் பிரதான சங்கிலி கார்பன் மற்றும் பக்க சங்கிலி கார்பன் ஆகியவற்றைப் பொறுத்து தனித்தனியாக அமினோ அமிலங்களைப் பொறுத்து இணைப்புகள் நாம் பல வகைப்பாடுகளை சரியாகப் பயன்படுத்தலாம் இங்கே எளிமையாக 5 வெவ்வேறு வகுப்புகளைப் பயன்படுத்துகிறோம் பின்னர் நாம் ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றல் கணக்கிடலாம் இது ஐசன்பெர்க்கால் ஆரம்பத்தில் முன்மொழியப்பட்ட முறையாகும் 1984 அவர்கள் நேசரீல் ஒரு ஆராச்சியை வெளியிட்டனர் எனவே இங்கே Ai மடிந்த நிலை அக்சஸிஸிபிலிட்டி A ஒரு விரிவடைந்த நிலை அக்சஸிஸிபிலிட்டி எனவே நாங்கள் அன்போல்டு நிலை அக்சஸிஸிபிலிட்டி பெற முடியுமா ஆம் ஏனென்றால் உங்களிடம் கிளை x கிளை இணக்கம் இருந்தால் மற்றும் நாம் வெவ்வேறு அமைப்புகளைக் கணக்கிட்டு சராசரியைக் காண்கிறோம் அல்லது Ai மடிந்த நிலையைப் பெற முடியுமா அக்சஸிஸிபிலிட்டி மாணவர் ஆம் ஐயா ஒவ்வொரு அணுவும் இருந்தால் நீங்கள் பெறலாம் எனவே எந்த வழிமுறையை டி இல்லை நாங்கள் டி பியைப் பயன்படுத்த முடியாது ஏனெனில் இது உங்களுக்கு ரெசிடுயு வாரியாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய NACCESS ஐ வழங்குகிறது ஒவ்வொரு அணுக்களுக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடியது அல்லது கெட்டேரியா எனவே மடிந்த நிலை மதிப்பு உள்ளது மேலும் விரிவடைந்த அனைத்து நிலை மதிப்பையும் நீங்கள் பெறுவீர்கள் இது டெல்டா சிக்மா என அறியப்பட்டால் ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றலைக் கணக்கிட உங்களால் முடியும் இது மிகவும் எளிது இப்போது எப்படி பெறுவது என்பது கேள்வி இந்த டெல்டா சிக்மா I சரி நீர் மூலக்கூறுகளை உருட்டுவதன் மூலம் நமக்குத் தெரிந்த அக்சஸிஸிபிலிட்டி அளவுகோல்களை நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் கரைப்பான் அக்சஸிஸிபிலிட்டி இது ஒரு கரைப்பான் எவ்வளவு தூரம் அணுகக்கூடியது என்பதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே இது உங்களுக்குத் தெரிந்த ஒரு உருவம் இந்த ரெசிடுயுகள் உட்புறத்தில் இருப்பதையும் இந்த ரெசிடுயுகள் மேற்பரப்பில் இருப்பதையும் நீங்கள் காணலாம் நீங்கள் நிரலை இயக்குகிறீர்கள் இந்த ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றலைக் கணக்கிடுவதற்கான ரெசிடுயுகள் அக்சஸிஸிபிலிட்டி அல்லது அணு அக்சஸிஸிபிலிட்டி வாரியாக தரவு தேவைப்படும் அணு வாரியாக அல்லது ரெசிடுயுகள் வாரியாக நீங்கள் மதிப்புகளை பெறலாம் மாணவர் அணு வாரியாக அணு வாரியாக எனவே நீங்கள் கணக்கிட ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றல் மதிப்புகளைப் பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு அணுக்களைக் காணலாம் எனவே இங்கே இது ஒரு அணு நிலை அக்சஸிஸிபிலிட்டி எனவே ஒவ்வொரு ரெசிடுயுகளுக்கும் அணுக்கள் எல்லாவற்றிற்கும் நாம் கணக்கிடலாம் எனவே கிளைசின் அலனைனுக்கான அனைத்து 20 ரெசிடுயுகளுக்கும் அக்சஸிஸிபிலிட்டி நிலை நாம் நீட்டிக்க முடியும் நீங்கள் மதிப்புகளைக் கொண்டிருக்கலாம் இவை 20 வெவ்வேறு அமினோ அமிலங்கள் எல்லா அணுக்களுக்கும் தரவு உள்ளது இது நன்றாக இருக்கிறது நீட்டிக்கப்பட்ட நிலைக்கு இவை சரியானது இப்போது எங்களிடம் மடிந்த நிலை உள்ளது பின்னர் நீங்கள் கணக்கிடலாம் ஆனால் நாம் எவ்வாறு பெறுகிறோம் என்பதுதான் டெல்டா சிக்மா I இந்த டெல்டா சிக்மாவை i யை எவ்வாறு பெறுவது என்பதை நாம் கணக்கிட வேண்டும் எனவே நாங்கள் டெல்டா சிக்மா i யை அணுகல் மற்றும் ஹைட்ரோபோபசிட்டியோடு தொடர்புபடுத்துகிறோம் எனவே டெல்டா gr உதாரணமாக ஹைட்ரோபோபசிட்டி அளவுகோலை பிரதிநிதித்துவப்படுத்தினால் நீங்கள் எந்த ஹைட்ரோபோபிக் குறியீடுகளையும் எடுக்கலாம் நீங்கள் பெற்ற பல்வேறு வகையான ஹைட்ரோபோபிக் குறியீடுகளைப் பற்றி விவாதிக்கப்பட்டது வெப்ப இயக்கவியல் பரிமாற்ற சோதனைகள் அல்லது நீங்கள் கணக்கீட்டிலிருந்து பெறலாம் மாணவர் சுற்றியுள்ள ஹைட்ரோபோபசிட்டி உரிமையைச் சுற்றியுள்ள நீங்கள் டெல்டா ஜி ஆருக்கு எந்த மதிப்பையும் பயன்படுத்தலாம் எனவே எத்தனை வெவ்வேறு அமினோ அமில ரெசிடுயுகள் மாணவர் 20 ஒவ்வொரு அமினோ அமில ரெசிடுயு இதுவரை 20 ரெசிடுயுகள் எடுத்துக்காட்டாக அலனைன் நீங்கள் பெறலாம் நீங்கள் அலனைன் எடுத்தால் டெல்டா சிக்மா i மற்றும் ai ஆகியவை எங்களுக்குத் தெரிந்த ஒவ்வொரு அணுக்களுக்கும் சமன்பாட்டை பெறலாம் அலனைனுக்கான மதிப்பு என்ன என்பதை இந்த ஹைட்ரோபோபசிட்டி மதிப்பைப் பயன்படுத்தலாம் 85 இந்த 13 85 இது இடது புறம் இந்த அணு சல்வேஷன் அளவுருக்கள் நாங்கள் தொடர்புபடுத்துகிறோம் அலனைனில் எத்தனை அணுக்கள் மாணவர் 5 5 அணுக்கள் 4 பிரதான சங்கிலி அணுக்கள் பிளஸ் 1 1 மாணவர் பக்க பக்க சங்கிலி அணு எனவே வெவ்வேறு குழுக்களை உங்களுக்குத் தெரியப்படுத்தினால் இந்த அலனைன் நீங்கள் கண்டால் இது 13 85 x க்கு சமமான அலனைன் y அச்சின் தரவு என்பதை நாம் காணலாம் அச்சு இந்த பக்கம் இடது புறம் வெவ்வேறு சிக்மா i இன் கலவையாகும் எனவே லுசின் அலனைனில் உள்ள வெவ்வேறு அணுக்கள் இது என் சி ஆல்பா சி ஓ மற்றும் சி பீட்டா ஆனால் இங்கே இது இங்கே C க்கு வருகிறது நீங்கள் N மற்றும் O ஐ ஒன்றாகக் காணலாம் எனவே இந்த வழக்கில் N 1 3 என்பதைக் காணலாம் சரி இந்த 1 3 டெல்டா சிக்மா N இங்கே ஒரு O உள்ளது வலதுபுறத்தில் 0 9 பிளஸ் 0 9 டெல்டா சிக்மா ஓ பிளஸ் உள்ளது எனவே சி என்ன 9 மற்றும் 2 9 ஓ மன்னிக்கவும் இது 0 9 அல்ல இது O 4 8 சரி O இங்கே உள்ளது 8 சி இங்கே இது 2 9 மற்றும் 0 8 ஆகும் இது நீங்கள் எழுதக்கூடிய டெல்டா சிக்மா சி இந்த சமன்பாடு இந்த சமன்பாட்டை y ஐ ஒரு பிளஸ் b 1 x 1 மற்றும் b 2 x 2 பிளஸ் bn xn வரை பயன்படுத்தலாம் Y என்பது ஹைட்ரோபோபசிட்டி என்பதை இங்கே பார்த்தால் இது Y என்பது ஹைட்ரோபோபசிட்டி மற்றும் டெல்டா சிக்மா ஆகும் சால்வெண்ட் அக்சஸிஸிபிலிட்டி இது ஒரு சரியான அடையாளம் காண வேண்டிய அளவுருக்கள் b 1 b 2 இந்த விஷயங்கள் அனைத்தும் சரியானவை மற்றும் ai என்பது சால்வெண்ட் அக்சஸிஸிபிலிட்டி எனவே நீங்கள் b கோஎபிசியன்ட்களை கணக்கிட வேண்டும் எனவே அலனைனைப் பொறுத்தவரை இதை நாம் கிளைசின் பெறுகிறோம் இது ஒரு கிளைசின் எனவே இது சி இது 14 9 டெல்டா சிக்மா C மற்றும் 2 6 C மற்றும் O 7 3 இங்கே உள்ளது எனவே 7 3 O மற்றும் N 2 6 2 6 சிக்மா என் கிளைசினுக்கு என்ன மதிப்பு எனவே கிளைசின் 13 34 க்கு சமமான மதிப்புகளை இங்கே பெறுங்கள் எனவே இந்த விஷயத்தில் இது 13 34 க்கு சமம் இதேபோல் அனைவருக்கும் நீங்கள் செய்யக்கூடியது 20 வெவ்வேறு அமினோ அமில ரெசிடுயுகள் மதிப்புகளை இங்கே பெறுங்கள் இங்கே நாங்கள் உங்களுக்காக கிளைசினை எடுத்துக்கொள்கிறோம் டெல்டா சிக்மா C மற்றும் டெல்டா சிக்மா NRO ஆகியவற்றுக்கு மட்டுமே தரவு உள்ளது எனவே 2 மாறிகள் மட்டுமே இப்போது நீங்கள் சமன்பாட்டைப் பெறுவீர்கள் அதேபோல் அலனைன் நீங்கள் 2 மாறிகள் பெற்றீர்கள் அஸ்பார்டிக் அமிலம் உங்களிடம் எத்தனை குழுக்கள் உள்ளன சரி நீங்கள் சி C பார்க்க முடியும் மாணவர் N மற்றும் O நீங்கள் ஒன்றாக இணைக்க முடியும் மற்றும் O உள்ளது ஓ O என்றால் என்ன மாணவர் எதிர்மறை சார்ஜ் எதிர்மறை சார்ஜ் நீங்கள் அஸ்பார்டிக் அமிலத்தை காணலாம் எனவே இங்கே நீங்கள் கண்டால் உங்களால் முடியும் இந்த od 1 மற்றும் od 2 ஐப் பார்க்கவும் இது 12 2 வலது மற்றும் 16 9 ஆகும் சரி 2ஐ சேர்க்கலாம் 1 ஆக இருக்கும் எனவே நீங்கள் 20 வேறுபட்ட சமன்பாடுகளைப் பெறுவீர்கள் 20 சமன்பாடுகள் எத்தனை மாறிகள் மாணவர் 5 5 மாறிகள் சரி எனவே இப்போது இந்த y அச்சைக் காணலாம் எனவே நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹைட்ரோபோபசிட்டி மதிப்புகள் இந்த மேட்ரிக்ஸின் பரிமாணம் என்ன மாணவர் 20 க்குள் மாணவர் 5 1 வலது 20 முதல் 1 எனவே உங்களிடம் 20 வெவ்வேறு மதிப்புகள் உள்ளன உதாரணமாக அலனைன் 13 35 ஒரு அஸ்பார்டிக் அமிலம் எங்களிடம் 20 வெவ்வேறு அமினோ அமிலங்கள் உள்ளன அதனால் இவை அடிப்படையில் நீங்கள் எழுதலாம் இந்த பரிமாணம் என்ன மாணவர் 20 முதல் 5 வரை 20 முதல் 5 வலது வரை இது 20 அமினோ அமிலங்கள் மற்றும் 5 ஆகும் மாணவர் 5 அணு சல்வேஷன் அளவுருக்கள் இது 20 அமினோ அமிலங்கள் மற்றும் இந்த 5 க்கு டெல்டா சிக்மா I அணு சல்வேஷன் அளவுருக்கள் இந்த மேட்ரிக்ஸின் பரிமாணம் என்ன 5 இருப்பதால் இது 5 டெல்டா சிக்மா ஐ பிளஸ் 1 க்கானது எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் இருந்தால் 5 சமன்பாடுகள் மற்றும் 5 மாறிகள் உள்ளன பின்னர் எளிதாக குறைந்தபட்ச லீஸ்ட் ஸ்கொயர் கொள்கையைப் பயன்படுத்தி நீங்கள் அதைத் தீர்க்கலாம் இதுதான் சமன்பாடு ஹைட்ரோபோபசிட்டி மற்றும் இது 5 வெவ்வேறு வகையான அணு சல்வேஷன் அளவுருக்கள் இந்த மதிப்புகளைக் கொண்ட மேட்ரிக்ஸ் ஆனால் இந்த விஷயத்தில் நமக்கு 20 சமன்பாடுகள் உள்ளன இந்த விஷயத்தில் 5 மாறிகள் மட்டுமே உள்ளன அந்த அடையாளத்தைக் காண குறைந்தபட்ச லீஸ்ட் ஸ்கொயர் கொள்கையைப் பயன்படுத்துகிறோம் எண்கள் அதிர்வுகளை சரியாகக் காட்டுகின்றன எனவே குறைந்தபட்சம் அக்சஸிஸிபிலிட்டி எனவே அக்சஸிஸிபிலிட்டி குறைந்தபட்சம் என்பதை நீங்கள் காணலாம் இந்த y -y2 நீங்கள் இப்படி செய்தால் அணுவைக் கணக்கிடலாம் இந்த x இல் சமன்பாட்டைப் பயன்படுத்தி சல்வேஷன் அளவுருக்கள் நீங்கள் இறுதியாக இதை செய்தால் x ஆனது y ஆக மாறுகிறது நீங்கள் அணி 5 5 உடன் 1 ஆக முடிவடையும் எனவே அதன் 5 முதல் 20 வரை இந்த அணி மற்றும் இந்த 20 ஐ 5 க்கு தலைகீழாக மாற்றவும் நீங்கள் இதைச் செய்யலாம் இடமாற்றம் மீண்டும் 5 முதல் 20 உள்ளது இது 20 முதல் 1 வரை மாற்றுகிறது பின்னர் நீங்கள் இதை தீர்க்கலாம் மெட்ரிக்குகள் இறுதியாக நீங்கள் மேட்ரிக்ஸ் 5 ஐ 1 ஆகப் பெறுவீர்கள் எனவே இங்கே நீங்கள் டெல்டா சிக்மா i அளவுருக்கள் பெறலாம் எனவே இதைச் செய்தால் இந்த 5 அளவுருக்களுக்கான மதிப்புகளைப் பெறலாம் நான் எண்ணைக் காட்டுகிறேன் 02 மற்றும் நைட்ரஜன் போன்ற 5 குழுக்களுக்கு நீங்கள் பெறும் எண்கள் இதுவாகும் ஆக்ஸிஜன் மைனஸ் 5 86 என் பிளஸ் மைனஸ் 9 46 ஓ மைனஸ் 34 98 மற்றும் கந்தகம் 13 இது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ஏனென்றால் ஹைட்ரோபோபிக் குழுக்களை முக்கியமாக கார்பன் மற்றும் கந்தகத்தைக் கண்டால் நீங்கள் காணலாம் நேர்மறை மதிப்புகள் புரத சூழலுக்கு மாற்றப்படுவதற்கும் போலாருக்கும் சரியானவை ரெசிடுயுகள் மற்றும் சார்ஜ் செய்யப்பட்ட ரெசிடுயுகள் கழித்தல் மற்றும் நீங்கள் போலார்யும் ஒப்பிட்டால் சார்ஜ் செய்யப்பட்ட ஒன்று உங்களுக்கு அதிக எதிர்மறை உள்ளது பின்னர் போலார் அதாவது இந்த எண்கள் அர்த்தமுள்ளவை மற்றும் அவை நம்பகமானது நீங்கள் ஆற்றலைக் கணக்கிடலாம் எனவே நீங்கள் டெல்டா சிக்மாவைப் பெறும்போது நான் இப்போது எளிதாகக் கணக்கிட முடியும் ஏனென்றால் இதை நாம் அறிவோம் Ai மடிந்த நிலை நாம் அறிவோம் எனவே இப்போது நான் ஒரு தரவைக் கொடுத்தேன் எடுத்துக்காட்டாக நீங்கள் நாக்ஸை இயக்கும் உங்கள் குறிப்பிட்ட புரதத்திற்கானது பின்னர் நீங்கள் மடிந்த நிலை ASA பெறலாம் எனவே குளுட்டமிக் அமிலங்களை சரியான ரெசிடுயு எண் 1 எனவே ஒரே குளுட்டமிக் அமிலத்திற்கான வெவ்வேறு அணுக்களுக்கான ASA இன் மதிப்புகள் இங்கே உள்ளன விரிவடைந்த நிலை அணுகலை சரியாகப் பெற முடியும் அதை இங்கேயே காண்பிப்பேன் எனவே குளுட்டமிக் அமிலம் இங்கே தான் இருக்க முடியும் ஆகவே எங்களிடம் உள்ள குளுட்டமிக் அமிலத்தை நீங்கள் காணலாம் எனவே விரிவடைந்த நிலை ASA மடிந்த நிலை ASA உள்ளது எங்களிடம் டெல்டா சிக்மா உள்ளது எனவே நீங்கள் ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றல் கணக்கிடலாம் எனவே ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றலை டெல்டா எச் எவ்வாறு கணக்கிடுவது எடுத்துக்காட்டாக இதற்காக நீங்கள் இதை எடுத்துக் கொண்டால் நாங்கள் N மற்றும் O ஐ எடுத்து ஒன்றாக சேரலாம் எனவே நாற்பத்தொன்று மைனஸ் ஆறாவது நாற்பத்தொன்று மைனஸ் விரிவடைந்த நிலை நாம் இதிலிருந்து பெற வேண்டும் மீண்டும் O 25 இந்த பெருக்கத்தின் மதிப்பைக் காணலாம் N மற்றும் O 5 புள்ளி 8 6 க்கான மதிப்பு என்ன பின்னர் அனைத்து கார்பன்களோடு 1 2 உடன் செல்லுங்கள் 3 4 5 5 கார்பன்கள் நீங்கள் அணுகக்கூடிய மேற்பரப்பு பரப்பளவில் வித்தியாசத்தைப் பெறுகிறீர்கள் மற்றும் டெல்டாவால் பெருக்கப்படுவீர்கள் சிக்மா அல்லது சிக்மா C இன் சிக்மாவின் மதிப்பு என்ன இது 12 02 க்கு சமம் 02 பிளஸ் நீங்கள் இந்த y ஒன்று மற்றும் y 2 க்கு செல்லலாம் எனவே மதிப்பு கழித்தல் 34 98 ஆகும் C இன் O மைனஸின் டெல்டா ASA நீங்கள் காணலாம் எனவே மடிந்த நிலையில் இருந்து எங்களுக்கு தரவு தேவை மற்றும் அனைத்து 20 ரெசிடுயுளுக்கும் உங்களிடம் விரிவடைந்த நிலையில் மற்றும் ஒவ்வொன்றிற்கும் தரவு உள்ளது அணு வகை நீங்கள் வித்தியாசத்தைப் அணு சல்வேஷன் அளவுருக்களுடன் பெருக்கப்படுகிறது அதனால் இது ஒரு மடிந்த நிலை விரிவடைந்த நிலை பெருக்கமாகும் பின்னர் நாம் மதிப்புகளைப் பெறுவோம் எனவே அனைத்து ரெசிடுயுளுக்கும் செய்யுங்கள் மற்றும் எல்லாவற்றையும் ஒன்றாகச் சேர்த்தால் ஒரு குறிப்பிட்ட புரதத்தில் உள்ள அனைத்து அணுக்களும் ஜி ஹை யின் மதிப்பைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் எளிதாக கணக்கிடலாம் எனவே எங்களிடம் 3D கட்டமைப்புகள் இருந்தால் ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றல் கூட நீங்கள் கணக்கிடலாம் பி பராமைப் பயன்படுத்தலாம் இது சேவையகம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டமைப்பு அடிப்படையிலான அளவுருக்களைக் கணக்கிடுகிறது நீங்கள் ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றல் பெறலாம் அறியப்பட்ட கட்டமைப்பின் எந்தவொரு புரதத்திற்கும் ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றல் இப்போது எளிதாக கணக்கிடுலாம்